எனவே இப்போது இதை நோக்கிச் செல்வோம் இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்ட சிலவற்றை பெறுவோம் எனவே அனைத்து நல்ல நல்ல படங்களும் இறுதியாக முடிந்துவிட்டன நீங்கள் மீண்டும் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளுக்கு Maxwell's equations வர வேண்டும் எனவே நாங்கள் சில எளிய அனுமானங்களைச் செய்யப் போகிறோம் நாங்கள் சிங்கிள் ப்ரிக்குவேன்சி ejt யை கருதப் போகிறோம் மற்றும் 2D சிக்கலை உருவாக்குவோம் மேலும் ஒரு போலரைஷேஷன் Ez யை எடுப்போம் Ez எந்த போலரைஷேஷனுடன் ஒத்திருக்கிறது மாணவர் TM TM போலரைஷேஷன் Ez Hx Hy எனவே இதில் பெரும்பாலானவை உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஏனென்றால் ஒரு வால்யூம் இன்டெக்ரல் முறையை நாம் பயன்படுத்தப் போகிறோம் அது எளிதானது மற்றும் இந்த தலைகீழ் சிக்கலை வடிவமைக்க மிக அதிகம் பயன்படுத்தக்கூடிய இன்ட்யூட்டிவ் வழி குறிப்பு நேரம் 0105 எனவே இது வால்யூம் இன்டெக்ரல் ன் முதல் சமன்பாடு எனவே மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் Maxwell's equations இங்கே ∇ × E jH ∇ × H jE J நான் இங்கே ஒரு J டெர்மை வைத்துள்ளேன் அடுத்ததை தொடங்க நீங்கள் என்ன செய்வீர்கள் எனவே இது உங்கள் அனைவருக்குமான வால்யூம் இன்டெக்ரல் ன் திருத்தமாகும் நான் ஒரு மாறியை அகற்ற விரும்புகிறேன் எனவே நான் என்ன செய்வது மாணவர் ஒரு கர்லை எடுத்துக் கொள்ளுங்கள் முதல் சமன்பாட்டின் ஒரு கர்லை எடுத்து E இல் இங்கே 2D சிக்கலில் சிறிது வேறுபாட்டுடன் விளையாடுங்கள் எனவே நான் ஒரு வேவ் ஈக்குவேஷனை பெறுகிறேன் இவை அனைத்தையும் நாம் நன்கு அறிவோம் ∇2 Eik02 Ei j J Ei இன்சிடென்ட் பீல்ட் ∇2Ek02 r E j J E டோட்டல் பீல்ட் இதை நாம் இரண்டு வெவ்வேறு நிகழ்வுகளில் ஆப்ஜெக்ட் உடன் ஆப்ஜெக்ட் இல்லாமல் குறிப்பிடலாம் எனவே ஆப்ஜெக்ட் உடன் சமன்பாடு 4 மற்றும் ஆப்ஜெக்ட் இல்லாமல் சமன்பாடு 3 இரண்டு வழக்குகளுக்கு இடையிலான வேறுபாடு என்ன தற்போதைய மூலம் இரண்டு நிகழ்வுகளிலும் ஆப்ஜெக்ட் உடன் ஆப்ஜெக்ட் இல்லாமல் மட்டுமே உள்ளன வேறுபாடு என்பது ஆப்ஜெக்ட்களின் இருப்பு மட்டுமே பெர்மிட்டிவிட்டி டேர்ம் மட்டுமே ஒரே ஒரு வித்தியாசமாக அறியப்பட்டது நீங்கள் யோசிக்கக்கூடிய வேறு ஏதாவது வித்தியாசம் உள்ளதா நிச்சயமாக வெவ்வேறு மின்சார புலங்கள் இருந்தன அவைகள் நன்றாக இருந்தன மாணவர் ஐயா μ ம் வித்தியாசமாக இருந்து இருக்கலாம் μ வேறுபட்டிருக்கலாம் ஆமாம் μ ம் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் முயற்சிக்காவிட்டால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீங்கள் கற்பனை செய்யுங்கள் சில காந்த ஊடகம் பொதுவாக மனித உடல் போன்றது ஆனால் அது ஒரு காந்த ஊடகம் அல்ல அதனால் அதன் பிறகு μ r 1 எனவே ஆமாம் அந்த சிக்கலைப் பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம் எனவே ஒரே வித்தியாசம் என்னவென்றால் மின் புலம் இன்சிடென்ட் ல் இருந்து டோட்டல் ஆக மாறுகிறது இது முதல் மாற்றம் மற்றும் இரண்டாவது மாற்றத்தில் பெர்மிட்டிவிட்டி என்பது ஸ்பேஸ் ன் செயல்பாடாக எனக்கு உள்ளது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இதைப் பார்த்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் கழித்து அதாவது இந்த இரண்டு சமன்பாடுகளையும் கழிப்பீர்கள் நான் இடது புறத்தை மட்டுமே வைத்திருக்க விரும்புகிறேன் k02 இடது கை பக்கம் r டேர்ம் உள்ளது எனக்கு இது வேண்டாம் மற்றும் நாம் ஏன் வருவோம் பின்னர் எனக்கு வேறு வழியில்லை ஆனால் எப்சிலன் ஆர் டேர்மை வலது புறம் நகர்த்த வேண்டும் எனவே இது இப்போது நமக்கு நன்கு தெரிந்த சமன்பாடு அவ்வாறு உள்ளது இதைப் பின்தொடரும் எல்லாவற்றிலும் r 1 யை இப்போது நீங்கள் கவனிப்பீர்கள் இதுதான் தோன்றும் ஒவ்வொரு சமன்பாட்டிலும் தோன்றும் ஏனெனில் அது எப்போதும் ஒன்றாக ஒரு டேர்ம் ஆக வருகிறது எனவே ஒவ்வொரு முறையும் r 1 யை எழுதும்போது இது கொஞ்சம் சிக்கலானதாகிவிடும் எனவே நான் ஒரு புதிய மாறியை வரையறுக்க என்ன செய்வது நான் இதை கான்ட்ராஸ்ட் என்று அழைக்கிறேன் அந்த கான்ட்ராஸ்ட் இது தான் r 1 எனவே அங்கு அதைப் பற்றி கூற புதிதாக எதுவும் இல்லை அதைப் பிடித்து வலது புறம் உருவாக்க இது ஒரு வசதியான வழியாகும் இன்னும் கொஞ்சம் கச்சிதமாக பாருங்கள் நல்லது அனைவருக்கும் அது தெரிந்ததே எனவே நான் இப்போது அதே சமன்பாட்டை மீண்டும் எழுதியுள்ளேன் இங்கு மாறுபட்ட டெர்ம் வலது புறம் உள்ளது மற்றும் உண்மையில் இந்த கட்டத்தில் முன்னோக்கிய சிக்கல்கள் மற்றும் தலைகீழ் சிக்கல்களுக்கு இடையில் நாம் ஒரு தனித்துவமான வேறுபாட்டை உருவாக்க முடியும் இதை நாம் ஏற்கனவே இன்ட்யூட்டிவ்வாக அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த சமன்பாட்டைப் பார்ப்பதில் முன்னோக்கிய சிக்கல் என்ன எனக்குக் கொடுங்கள் Ei மற்றும் r மற்றும் இதன் விளைவாக எல்லா இடங்களிலும் மின்சார புலம் மூலம் கிடைத்த வெளியீட்டையும் கொடுங்கள் அதுதான் முன்னோக்கிய சிக்கல் இதுதான் நாங்கள் வால்யூம் இன்டெக்ரல் ன் சூத்திரத்தில் செய்தோம் உதாரணமாக ஒரு விமானத்தின் பெர்மிட்டிவிட்டி உங்களுக்கு வழங்கப்பட்டால் அது தான் முன்னோக்கிய சிக்கல் எனப்படும் இப்போது இந்த சமன்பாட்டைப் பார்க்கும்போது தலைகீழ் சிக்கல்களில் உங்களுக்கு மின்சார புலம் வழங்கப்பட உள்ளது எனவே நான் உங்களுக்கு இன்சிடென்ட் பீல்டையும் ஸ்கெட்ட்டர்டு பீல்டையும் கொடுத்தால் நீங்கள் டோட்டல் பீல்டை பெறலாம் அதனால் உங்களுக்கு Eவழங்கப்படுகிறது உங்களுக்கு Einc ம் வழங்கப்படுகிறது நீங்கள் ட்ரான்ஸ்மிட்டிங் ஆண்டெனாவை வடிவமைத்துள்ளதால் நீங்கள் எல்லா இடங்களிலும் பெர்மிட்டிவிட்டியை பெற விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் ஏற்கனவே அறிந்திருந்ததை இன்னும் முறையான வழியில் கொஞ்சம் திருத்தம் செய்யலாம் மேலும் இது ஒரு உண்மையான சிக்கலின் சவால் முன்னோக்கிய சிக்கல் எனக்கு தனித்துவமான தீர்வுகளையும் தலைகீழ் சிக்கல்கள் எல்லையற்ற தீர்வுகளையும் தருகிறது மறுபுறம் ஏன் எல்லையற்ற தீர்வுகள் உள்ளன என்பதை கணித ரீதியாகப் பார்ப்போம் எனவே ஏன் இது ஒரு சவாலான பிரச்சினை என்று கற்பனை செய்து பாருங்கள் உங்களிடம் எல்லையற்ற சாத்தியமான r ன் மதிப்புகள் உள்ளன எது உங்களுக்கு அதே ஸ்கெட்ட்டர்டு பீல்ட் யை உங்களுக்கு தருகிறது எல்லையற்ற தீர்வுகள் என்பதே அது அதாவது திசுக்களில் எல்லையற்ற சாத்தியமான உள்ளமைவுகள் உள்ளன அவை உங்களுக்கு அதே ஸ்கெட்ட்டர்டு பீல்டையும் வழங்க சதி செய்யலாம் எனவே எது சரியானது என்று உங்களுக்கு எப்படித் தெரியும் உண்மையில் உங்களுக்கு தெரியாது எனவே நீங்கள் எதைத் தேர்வு செய்வது என்பது பற்றி ஒரு நல்ல பொறியியல் யூகத்தை உருவாக்க வேண்டும் அதனால்தான் இந்த சிக்கல் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸில் மட்டுமல்ல சிக்னல் ப்ரோஸஸிங்கிலும் நல்ல கலவையாகவும் மாறும் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் மட்டும் என்பதால் நீங்கள் எல்லையற்ற தீர்வைப் பெறுவீர்கள் மேலும் இதை தீர்க்க முடியாது எனவே இந்த சமன்பாட்டிற்கு எப்படி திரும்பி வருவது இதை எவ்வாறு தீர்ப்பது என்பது எங்களுக்குத் தெரியும் அதுதான் பசுமை செயல்பாடுகளின் Green's functions கோட்பாட்டைப் பயன்படுத்துதல் எனவே பசுமை செயல்பாடுகளில் Green's functions அதனால்தான் எனக்கு இந்த k தேவைப்பட்டது எனவே இந்த சமன்பாடு மற்றும் இந்த சமன்பாடுகளின் இந்த இரண்டு சமன்பாடுகளும் அது ஆபரேட்டரின் வடிவம் எனவே உண்மையில் அதை மீண்டும் எழுதுங்கள் ஆம் ஆபரேட்டரின் வடிவம் அதே தான் ஆபரேட்டரின் வடிவம் என்ன வேறு என்ன இங்கே வலது புறம் ஒன்று மற்றும் இங்கே வலது புறம் டெல்டா செயல்பாடு மற்றும் நாங்கள் எப்படி இந்த சமன்பாட்டை தீர்ப்போம் ஆம் ஆனால் நாங்கள் எப்படி அங்கு வந்தோம் இதை நாங்கள் இம்பல்ஸ் ஆக எடுத்தோம் இதை நாங்கள் பசுமை செயல்பாட்டு Green's functions வரையறையாக எடுத்தோம் இதை எதனால் பெருக்கினோம் மாணவர் dc by d r முதல் சமன்பாட்டின் வலது புறம் மற்றும் அதை r ஆக இன்டெக்ரல் செய்து மற்றும் இந்த சமன்பாடு 2 சமன்பாடு 1 க்கு தீர்வாக மாறியது அந்த தீர்வு இங்கே எழுதப்பட்டுள்ளது எனவே வலதுபுறத்தில் எதுவாக இருந்தாலும் இந்த பசுமை செயல்பாட்டின் Green's functions உறுதிப்படுத்துதலின் தொகுதியை படிக்க நாம் நிறைய நேரம் செலவு செய்துள்ளோம் எனவே வலது புறத்தில் என்ன இருந்தது அது 𝟀 E ஆக இங்கே தோன்றுகிறது k02 வெளியே வர வேண்டும் இவை அனைத்தும் எதற்கு சமம் E Ei எனவே இந்த சமன்பாட்டில் இப்போது நீங்கள் முன்னோக்கிய சிக்கலைப் பாராட்டலாம் r உங்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த அதாவது 𝟀 நாம் கணக்கிட்ட பசுமை செயல்பாடு Green's functions என்று அறியப்படுகிறது எனவே இது இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஆகும் இது சமன்பாட்டின் உள்ளேயும் சமன்பாட்டிற்கு வெளியேயும் உள்ளது இதை பற்றி எனக்கு தெரியாது எனவே நான் இப்போதே கொடுக்கப்பட்டுள்ள E க்கு தீர்வை கொண்டுவர முயற்சிக்கிறேன் எனவே அது இப்போது தெளிவாக இருக்கும்போது நாம் மேலும் செல்லலாம் நாங்கள் இப்படித்தான் இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனின் தீர்வை தெரிந்து கொண்டோம் மற்றும் தெரியாதவை இரண்டும் வெளியே உள்ளன இன்டெக்ரலின் உள்ளேயும் உள்ளன என்று நான் குறிப்பிட்டேன் எனவே நாங்கள் என்ன செய்தோம் நாங்கள் ஒரு டொமைனை எடுத்தோம் அதை நாங்கள் சிறிய சிறிய சதுரங்களாக டிஸ்க்ரீட்டைஸைடு செய்து எடுத்தோம் 2D சிக்கல் சதுரங்களிழும் ஒரு 3D சிக்கல் க்யூப்ஸிலும் மற்றும் எளிமையாக இதைத் தீர்ப்பதற்கான வழி பல்ஸ் பேஸிஸ் செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது எனவே பல்ஸ் பேஸிஸ் என்றால் என்ன ஒரு சிறிய சதுரத்திற்குள் ஒன்று இன்னொன்று 0 எல்லா இடங்களிலும் எனவே நீங்கள் அனைவரும் இதைச் செய்தீர்கள் இதற்காகத்தான் இதை தீர்த்தீர்கள் உங்கள் பணிகளில் மேலும் இந்த மின்சார புலங்கள் இப்போது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்றை சுருக்கமாக எழுதுகிறேன் இந்த பல்ஸ் பேஸிஸ் செயல்பாடுகளின் PNR ஒவ்வொன்றும் அறியப்படாத எடையைக் கொண்டுள்ளன அதனால் un 's பீல்ட் தெரியவில்லை என்பது முன்னரே அறியப்படாதவை இப்போது எனக்கு தெரியாதது ஒரு கொத்தான u n அளவிடுதல் un 's இது உண்மையான அல்லது சிக்கலான மதிப்புள்ளதா பொதுவாக நிச்சயமாக உங்கள் சிக்கலின் மதிப்பு pn உண்மையான பல்ஸ் செயல்பாட்டின் மதிப்பு 1 அல்லது 0 ஆகும் ஆனால் un அது சிக்கலானதாக இருக்கலாம் அதை எவ்வாறு தீர்க்க முடியும் இந்த புள்ளிகள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றாக இந்த r வெக்டர் சைக்கிளை உருவாக்கியுள்ளோம் எனவே நான் r யை ஒரு புள்ளியில் எடுக்கும்போது நான் n மாறிகளில் ஒரு நீண்ட சமன்பாட்டைப் பெறுகிறேன் என்னென்ன விஷயங்களை அங்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த சமன்பாட்டை நான் தீர்க்கும்போது நாங்கள் n பிக்சல்கள் இருப்பதாக நான் தேர்வு செய்ய வேண்டும் மாணவர் ஒரு சிங்குலாரிட்டி சிவப்பு எழுத்துருவில் இருக்கும் என் r ஐ எடுக்கும்போது சிங்குலாரிட்டி பற்றி நான் கவலைப்பட வேண்டும் நான் பிக்சலில் r ஒரு புள்ளியாக இருக்கும்போது நான் மீண்டும் சுய பிக்சலைத் தவிர மற்ற எல்லா பிக்சல்களுக்கும் மேலாக சொல்கிறேன் அங்கு நான் சிங்குலாரிட்டியை கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டும் ஆனால் அது ஒரு பிரச்சனையல்ல ஏனென்றால் பசுமை செயல்பாடானது Green's function இன்டெக்ரெபெல் சிங்குலாரிட்டியை கொண்டுள்ளது என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே நான் அதை நெருங்கிய வடிவத்தில் பெறுகிறேன் நான் எப்படி என் N × N யை பெறுகிறேன் சமன்பாடுகளின் அமைப்பின் மூலம் பெறுகிறேன் எனவே முதலில் முன்னோக்கிய சிக்கலை தீர்க்கவும் பின்னர் பிரச்சனை இல்லை அப்படித்தான் எனக்கு E கிடைத்தது எனவே இந்த தந்திரம் முன்னோக்கிய சிக்கலை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் இப்போது நான் ஒழுங்கான முன்னோக்கிய சிக்கலை மீண்டும் பெறுவதற்கு அதிக நேரம் செலவிடுகிறேன் ஏனெனில் கட்டமைப்பை இது மிகவும் ஒத்திருக்கிறது எனவே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே தலைகீழ் ஸ்கெட்ட்டரிங் சிக்கல் இப்போது நமக்கு பிடித்த சமன்பாடு எனவே இப்போது நான் அதைத் தீர்க்க விரும்பும் போது அதை perமொழியில் பெற சில படிகளைச் செய்யப் போகிறேன் ஏனென்றால் தொடர்ச்சியான மாறிகளில் அதை நாங்கள் டிஸ்க்ரீட்டைஸ் செய்துள்ளோம் அதனால் இந்த மின்சார பீல்ட் மீடியத்திற்குள் உள்ளது இதை நான் u என்று அழைக்கப் போகிறேன் இதை 𝟀 நான் அதை x என்று அழைக்கப் போகிறேன் இதை நான் இன்சிடென்ட் எலக்ட்ரிக் பீல்ட் என்று அழைக்க போகிறேன் எனவே இவை வெறும் நெடுவரிசை வெக்டர்கள் எனக்கு என்ன ஸ்கெட்ட்டர்டு பீல்ட்டில் வழங்கப்பட்டது இப்போது இந்த D டொமைன் இருந்தது எனக்கு தெரியுமா ஸ்கெட்ட்டர்டு பீல்ட் டொமைனுக்குள் இருக்குமா அல்லது டொமைனுக்கு வெளியே இருக்குமா என்று மாணவர் டொமைனுக்கு வெளியே டொமைனுக்கு வெளியே வெளிப்படையாக இது ஒரு நான் இன்வேஸிவ் அல்லாத முறை என்பதால் என்னால் டொமைனுக்குள் மற்றும் அளவீட்டு புலத்திற்குள் செல்ல முடியாது எனவே என்னிடம் இந்த மின்சார பீல்ட் உள்ளது இதை டொமைனுக்கு வெளியே அளவிட முடியும் எனவே மொத்த ஸ்கெட்ட்டர்டு பீல்ட் கழித்தல் என்றால் என்ன மாணவர்இன்சிடென்ட் இன்சிடென்ட் அதனால் E Ei நெடுவரிசை வெக்டர் s ல் பதிவு செய்யப்படுகிறது நிச்சயமாக d ல் செய்ய கூடாது எனவே இவை அனைத்தும் நேரடியான சிக்கலான மதிப்புள்ள நெடுவரிசை வெக்டர்கள் மீண்டும் இது என் எனவே S என்பது ரிங் ஆப் ரிசீவேர்ஸ் மற்றும் D என்பது டொமைன் ஆப் இன்டெர்ஸ்ட் இப்போது இது இங்கே உள்ள சமன்பாடு மற்றும் நீங்கள் இரண்டு அவதாரங்கள் அல்லது இரண்டு வடிவங்களை பார்க்க முடியும் முதலில் இந்த r வெக்டர் டொமைனுக்கு சொந்தமானது எனவே இந்த r என்பது என் விருப்பம் அதை எங்கு அமைப்பது எனவே எப்போது முன்னோக்கிய சிக்கலை நான் தீர்க்க வேண்டும் நான் என்ன செய்வது r இந்த டொமைனைச் சேர்ந்தவர் என்பதை நான் தேர்வு செய்கிறேன் N × N அமைப்பு கிடைக்க எல்லா உள் புள்ளிகளிலும் நான் சுழற்சி செய்கிறேன் ஆனால் லீனியர் அல்ஜிப்ராவின் அடிப்படையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே இதை சமன்பாடு ஒவ்வொன்றாக டிஸ்க்ரீட்டைஸ் செய்வோம் ஒரு டெர்மால் ஒரு டெர்ம் முதல் டெர்ம் மின்சார பீல்ட்க்கு என்ன நடக்கும் அது u ஆகிறது இந்த சமன்பாட்டையும் குறியீட்டையும் குறியீட்டால் எடுத்துக் கொள்ளுங்கள் அதை லீனியர் அல்ஜிப்ரா மொழியில் எழுதுவோம் எனவே முதல் டெர்ம் E இது u ஆகிறது அடுத்தது இவை அனைத்தும் k02 DGrr χrErdr முன்னோக்கிய சிக்கலில் அறியப்படுகிறது எனவே நாங்கள் அதை χ என அழைக்கப் போகிறோம் பின்னர் எனக்கு தெரியாத u ஒன்று உள்ளது மற்றும் அது வலது புறம் e ஆக அறியப்படுகிறது எனவே இதை நாம் அழைக்கிறோம் இதற்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருப்பது ஸ்டேட் ஈக்குவேஷன் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அது ஏதாவது ஸ்டேட் ஆப் தி டொமைன் பற்றியும் சொல்கிறது நீங்கள் எனக்குக் χ யை கொடுத்தால் நான் என்னால் முடிந்த u வை தீர்க்க முடியும் இடது புறத்திலிருந்து u வை பொதுவானதாக எடுத்துக் கொண்டால் நான் பெறுவது I GDX நான் தலைகீழ் செய்து மற்றும் மின்சார பீல்டை பெற வேண்டும் இந்த அணி அது முழு தரத்தைக் கொண்டுள்ளது இது ஒரு சதுர அணி மட்டுமல்ல GD அணி அது ஒரு N × N சதுர அணி அதன் சதுரம் அது முழு தரத்தையும் கொண்டுள்ளது எனவே இது தலைகீழ் அதனால் I GDX என்பதும் தலைகீழ் அது ஒரு தனித்துவமான தீர்வைக் கொண்டுள்ளது எனவே இப்போது நாம் அறிந்த அனைத்துமே நான் r யை வெளியேற்ற D ல் தேர்வு செய்தது ஆகும் எனவே D ல் r வெளியே இருக்கும் போது அது எனக்கு இரண்டாவது சமன்பாட்டை அளிக்கிறது எனவே இப்போது நான் என்ன செய்வேன் Ei டேர்ம் இங்கே நான் அதை இடது புறம் மற்றும் இந்த முழு இன்டெக்ரல் டேர்ம்க்கு நகர்த்த முடியும் நான் இங்கே அதை வலது புறம் நகர்த்துவேன் அதனால் E Ei என்பது s ஆகிறது அனைவருக்கும் r s இது ஸ்கெட்ட்டர்டு பீஎல்ட் சிறியதாகிறது s நான் இங்கே இந்த முழு இன்டெக்ரளையும் வைத்திருக்கிறேன் இப்போது இந்த சமன்பாடு எப்போது r s ஆகும் இதன் வடிவம் முன்பு இருந்ததை விட வித்தியாசமாக இருக்கும் இங்கே r r D இங்கே என்ன நடக்கிறது r s r D ஆனாலும் எனவே மேட்ரிக்ஸ் கோயெபிசியன்ட் மதிப்புகள் வெளிப்படையாக வித்தியாசமாக இருக்கும் எனவே இன்டெக்ரல் வித்தியாசமாக இருக்கும் எனவே இதை நான் வெவ்வேறு மேட்ரிக்ஸ் Gs ல் அழைக்கப் போகிறேன் அதை Gz லிருந்து வேறுபடுத்துவதற்கு நான் ஒரு Gs மேட்ரிக்ஸ் மற்றும் இவை அனைத்திலும் χ என்பது x ஆக மாற்றப்பட்டது எனவே அது அங்கே தோன்றும் மற்றும் மின்சார பீல்ட் u க்கு அது தெரியவில்லை எனவே இது டேட்டா ஈக்குவேஷன் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது என்னுடையது ஸ்கெட்ட்டர்டு பீல்டில் என்ன டேட்டா இருக்க வேண்டும் என்ற கணிப்பை இது எனக்குத் தருகிறது ஏனென்றால் நான் ஸ்கெட்ட்டர்டு பீல்டை மட்டுமே அளவிடுகிறேன் நான் s யை அளவிடுகிறேன் s எனக்கு தரப்பட்டது அதனால் ஸ்கெட்ட்டர்டு பீல்டின் ஒரு வகையான கணிப்பு GsUx நீங்கள் எனக்குக் கொடுத்தால் U மற்றும் x இருக்க வேண்டும் உண்மையில் எனக்கு U மற்றும் x பற்றி தெரியாது அதுதான் சிக்கல் ஆனால் நீங்கள் அதை என்னிடம் கொடுக்க விரும்பினால் நான் சொல்ல முடியும் இது ஸ்கெட்ட்டர்டு பீல்ட் ஆக இருக்க வேண்டும் என்று நான் கணிக்க முடியும் மாணவர் எனவே நீங்கள் அதை D மேட்ரிக்ஸ் வரை குறிக்கப் போகிறீர்கள் என்றால் குறிப்பு நேரம் 1558 அதில் என்ன பிரச்சினை இருக்கிறது என்று பார்ப்போம் எனவே எல்லையற்ற தீர்வுகளின் முழு பிரச்சனையும் இப்போது நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் ஏன் எல்லையற்ற தீர்வுகள் உள்ளன இங்கே Gs மேட்ரிக்ஸ் முடிந்தது உண்மையில் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவே எத்தனை அளவீடுகளை நான் சரியாகச் செய்வேன் அதனால் இந்த s வெக்டரின் நீளம் என்னவாக இருக்கும் என்னிடம் எத்தனை அளவீடுகள் உள்ளன என்பது s ன் நீளமாக இருக்கும் வெளிப்புற வளையத்தில் எனக்கு 10 அளவீடுகள் இருந்தால் s க்கு 10 உள்ளீடுகள் மட்டுமே இருக்கும் 10 புள்ளிகளில் மட்டுமே E Ei அளவிடப்பட்டது எனவே நான் அழைத்து s அளவீடுகள் இருப்பதாக சொன்னால் அது தான் உங்களுடைய s இப்போது இந்த டொமைன் இங்கே உள்ளது நான் மிக உயர்ந்ததை தீர்மானிக்க விரும்புகிறேன் எனவே நான் அதை இங்கே பல்வேறு பிக்சல்களாக வெட்டப் போகிறேன் எனவே சில n எண்கள் உள்ளன எனவே ஒவ்வொரு பிக்சலிலும் x ன் அளவு n ஆக இருக்கும் மற்றும் இங்கே x என்னவென்று தெரியவில்லை ஆனால் அங்கு என்ன இருக்கிறது U இங்குள்ள உள் புலம் இது E இன்டெக்ரலுக்கு உள்ளே அமர்ந்திருக்கிறது அதுவும் தெரியவில்லை மேலும் அதுவும் எண்ணிக்கையில் அறியப்படாத மின்சார புலங்களின் உள்ளே இருக்கும் மீடியத்திற்கு பல பிக்சல்களுக்கு இது சமமாக இருக்கும் நான் இந்த டொமைனை குறைத்துள்ளேன் ஒரு χ டெர்ம் எங்கிருந்தாலும் அங்கே ஒரு E டெர்ம் இருக்கும் இந்த இன்டெக்ரலை எங்கிருந்து பார்த்தாலும் எந்த வித்தியாசமும் இருக்காது எனவே அந்த நேரத்தில் உங்களுக்குத் χ தெரியாவிட்டால் உங்களுக்கு E யும் தெரியாது எனவே χ அளவின் எண்ணிக்கை மற்றும் u ன் அளவு ஒரே மாதிரியானது அதனால் χ மற்றும் u இரண்டின் அளவும் n ஆகும் எனவே இந்த சமன்பாட்டில் Gs என்பதின் அளவு என்ன இது m × n அளவு உள்ள ஒரு மேட்ரிக்ஸ் எனவே இதுவே காரணம் குறைவான சமன்பாடுகளின் அமைப்புக்கும் மற்றும் குறைத்து நிர்ணயிக்கப்பட்ட சமன்பாடுகளின் அமைப்புகளில் உள்ள சிக்கல்கள் என்ன எத்தனை தீர்வுகள் லீனியர் அல்ஜிப்ராவில் உள்ளன அதில் குறைவாக நிர்ணயிக்கப்பட்ட அமைப்பின் கீழ் எத்தனை தீர்வுகள் உள்ளன எல்லையற்ற தீர்வுகள் எனவே ரோ ஸ்பேஸி ல் உங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் ஆனால் எல்லையற்ற பூஜ்ய இட கூறுகள் உள்ளன இவை அனைத்தும் சரியாக அதே s யை உங்களுக்கு வழங்கலாம் எனவே மற்றும் இதுவே இந்த பிரச்சினையின் சவால் மாணவர் உங்களால் விளக்க முடியுமா குறிப்பு நேரம் 1808 வழிகள் m க்கு சமம் m என்பது அளவீடுகளின் எண்ணிக்கை எனவே என்ன சரி மிகவும் நல்லது நான் காத்திருந்தேன் இந்த கேள்வியை நீங்கள் ஏன் கேட்க முடியாது என்று நான் டிஸ்க்ரீட்டைஸை சொல்ல விரும்பினால் எனது பெர்மிட்டிவிட்டி டேர்ம் 5 × 5 யை கண்டறிய முடியும் கிரிட் 25 இது தெரியாதது 25 அளவீடுகளை எடுப்பதில் இருந்து எது என்னைத் தடுக்கிறது பின்னர் நான் சமன்பாடுகளின் சதுர அமைப்பைப் பெறுவேன் அதனால் எந்த பிரச்னையும் இல்லை மாணவர் 20 முதல் 25 ரிசீவேர்ஸ் நான் வைக்க வேண்டும் நான் விரும்பினால் 100 ரிசீவர்களை வாங்க நிறைய பணம் இருக்கிறது என்ன பிரச்சனை எனவே உண்மையில் அந்த கேள்விக்கு பதிலளிக்க உங்களுக்கு போதுமான அளவு தெரியாது எனவே நான் உங்களுக்கு பதில் தருவேன் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸில் மற்றொரு தேற்றம் உள்ளது அதை நாம் ஆய்வு செய்யவில்லை அது என்ன சொல்கின்றது என்றால் பௌண்டரியில் உள்ள புலங்களின் டிகிரீஸ் ஆப் பிரீடம் நிலையாக செய்யப்பட்டது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த பௌண்டரியில் பீல்டை வகைப்படுத்த தேவையான அதிகபட்ச மாறிகள் எண்ணிக்கை சரி செய்யப்பட்டு அது ஆப்ஜெக்ட்டின் அளவால் தீர்மானிக்கப்படும் ஏதோவொன்றால் சரி செய்யப்படுகிறது எனவே ஆப்ஜெக்ட்டின் அளவு சரி செய்யப்பட்டால் ஸ்கெட்ட்டர்டு பீல்டின் டிக்ரீஸ் ஆப் பிரீடம் சரி செய்யப்பட்டது எனவே நான் அங்கு அதிக சென்சார்களை வைத்தால் நான் இன்னும் அதிகமாக தகவலைப் பெறப்போவதில்லை இது ஒரு பேண்ட் லிமிடெட் பீல்ட் மாதிரிப்படுத்துவதைப் போன்றது ஒரு முறை நான் நிக்விஸ்டை திருப்திப்படுத்தினேன் மேலும் எனக்கு சிறந்த மற்றும் சிறந்த மாதிரி மூலம் தகவல் கிடைக்குமா இல்லை சரி உண்மையில் தேற்றம் என்பது ஸ்கெட்ட்டர்டு பீல்டில் நான் இதை எழுத வேண்டும் என்று கூறுகிறது எனவே ஸ்கெட்ட்டர்டு பீல்டு இடம்பெயர்ந்துள்ளன இது bucci என்ற இத்தாலிய நபரின் மிகவும் பிரபலமான காகிதமாகும் மாணவர் n க்கும் m க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா n க்கும் m க்கும் இடையே எந்த உறவும் இல்லை மற்றும் அதாவது m யை எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன் எண்ணிக்கை அளவீடுகள் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் என்பதை நீங்கள் தேர்வு செய்யலாம் நிக்விஸ்ட் உங்களுக்கு வழங்கியவை விகிதம் சரியா எனவே இந்த தேற்றம் பீல்ட் ல் ஸ்பேசியலி பேண்ட் லிமிடெட் என்று உங்களுக்குச் சொல்கிறது மாணவர் எனவே இதற்கு மேல் எதுவும் கிடைக்காது நீங்கள் இதற்கு மேல் எதுவும் பெற மாட்டீர்கள் மாணவர் ஆமாம் ஆனால் உங்களிடம் இன்னும் ஒரு எண் உள்ளது உங்களிடம் அந்த எண் உள்ளது ஆனால் உங்களுடைய G s மேட்ரிக்ஸ் இப்போது தரவரிசை குறைபாடு உள்ளதாக உள்ளது சரி நீங்கள் ஒரு சதுர அணி பெறுவீர்கள் ஆனால் அது முழு தரத்தில் இல்லை அது ஏன் முழு தரத்தில் இல்லை ஏனெனில் அதன் நிக்விஸ்ட் வீதத்திற்கு அப்பால் அந்த செம்ப்ளிங் சிக்னலுக்கு என்ன நடக்கிறது என்றால் ஒரு வரிசை இருக்கும் லீனியராக சார்ந்து ஒரு நெடுவரிசை இருப்பதால் மற்ற நெடுவரிசையை லீனியராக சார்ந்தது புதியதாக எந்த தகவலும் இல்லை எனவே நீங்கள் மேலும் செல்ல முடியாது என்பதற்கான உண்மையான காரணம் இங்கே இதுதான் எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் மாதிரி வரம்புக்குள் பொதுவாக பல ரிசீவர்ளை தேர்வு செய்ய வேண்டும் எனவே நீங்கள் எந்த தகவலையும் இழக்கவில்லை ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு உதவ முடியாது எனவே இந்த அண்டர்கிரௌண்ட் இமேஜிங் இன்னும் அதிகமாக இருப்பதற்கு உண்மையில் இது ஒரு சவாலான காரணம் ஏனெனில் நீங்கள் தரையில் கீழே முக்கியமான தகவல்களை இழக்கிறீர்கள் அதற்கு வேறு வழி இல்லை அதை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் எனவே ஆமாம் என்றென்றும் தகவல் தொலைந்து போகிறது அது இந்த பேண்ட் லிமிடெட் யை பொறுத்தது அடிப்படையில் இங்கே பரிமாணம் என்ன எனவே நான் கற்பனை செய்ய விரும்பினால் உங்களுக்கு தலை அளவு தெரியும் இந்த தலை அளவிற்கு தலை அளவு சரி செய்யப்பட்டது பேண்ட் லிமிடெட் ம் சரி செய்யப்பட்டது நான் மேலும் நம்மிடம் உள்ள தகவலை விட ஆப்ஜெக்ட்டை பெரிதாக்கினால் ஆனால் அது கொடுக்கப்பட்ட தலைக்கு சரி செய்யப்பட்டது மாணவர் ஆப்ஜெக்ட் அளவு மிகச் சிறியதாக இருந்தால் மாணவர் பின்னர் அதிக ரிசீவர்களை சேர்க்கலாம் ஆப்ஜெக்ட் ன் அளவு சிறியதாக இருந்தால் பேண்ட் லிமிடெட் ம் இன்னும் சிறியதாக இருக்கும் அதாவது மிகக் குறைவான தகவல் எனவே உங்களுக்கு மிகக் குறைவான ரிசீவர்கள் தேவை மாணவர் நாம் செய்ய வேண்டும் இல்லை தகவலின் அளவு ஆப்ஜெக்ட் ன் அளவால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பதைப் பாருங்கள் எனவே ஆப்ஜெக்ட் ன் அளவு அதிகபட்ச ப்ரிக்குவேன்சியை உங்களுக்கு ஸ்பேசியலி பேண்ட் லிமிடெட் ல் தருகிறது அது நாம் அடிக்கடி சாம்பிள் செய்வதால் இது ஸேம்ப்ளிங் இன் தி ஸ்பேஸ் டொமைன் sampling in the space domain இப்போது என் ஆப்ஜெக்ட் மிகச் சிறியதாக இருந்தால் மிகச்சிறிய சாத்தியத்தை கருத்தில் கொண்டு ஒரு பிக்சளை வெள்ளையாக இருக்குமாறு செய்யலாம் எனவே எத்தனை தெரியாதவைகள் உள்ளன அங்கு இரண்டு தெரியாதவைகள் மட்டுமே உள்ளன எனவே எல்லாவற்றிலும் கொள்கையளவில் நீங்கள் இரண்டு ரிசீவர்களை பெறுவீர்கள் மாணவர் 1 வினாடி அது தெளிவாக இருக்கிறதா மாணவர் ஆனால் எங்கே ஒப்பிடுங்கள் நாங்கள் கதிர்களைக் கையாள்வதில்லை இது வேவ் ஆப்டிக்ஸ் மாணவர் எனவே வேறு சில பீல்ட் ம் ரிசீவருக்கு வரும் இங்கே நிகழ்தகவு இல்லை ஒருமுறை நான் நிகழ்தகவுடன் வேவ்யை அனுப்பினால் ஒருவர் ஆப்ஜெக்ட்டை தாக்கப் போகிறார் நிகழ்தகவுடன் ஒருவர் ஸ்கெட்ட்டர்டு செய்ய போகிறார் மாணவர் ஆம் நிகழ்தகவுடன் ஒன்றுடன் அது பெறப்படும் அது ஒரு கதிர் என்றால் அது அடிக்க ஒரு வாய்ப்பு உள்ளது அல்லது இல்லை ஆனால் இது நிச்சயமாக வேவ் ஆப்டிக்ஸில் உள்ளது மாணவர் ஐயா மாணவர் m தான் அடிப்படை என்பதை நாங்கள் அறிவோம் m என்பது அளவீடுகளின் எண்ணிக்கை மாணவர் அளவீடுகளின் எண்ணிக்கை ஆம் ஆனால் ஆமாம் நல்ல கேள்வி எனவே பேண்ட் லிமிடெட் m என்று எனக்குத் தெரிந்தால் நான் ஏன் m அளவீடுகளை மட்டும் எடுக்கக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் என்றால் பிக்சல்கள் தெரியாதவை அதனால் ரிசொலுஷன் பாதிக்கப்படும் நான் சிக்கலை தீர்க்க முடியும் ஆனால் நான் பெறும் ரிசொலுஷன் நிச்சயமாக இருக்கும் மாணவர் நன்றி அதனால் எப்படி நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் தெளிவான யோசனை உங்களுக்கு கிடைக்காது அங்கு என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு ஒரு தெளிவற்ற யோசனை கிடைக்கும் மாணவர் என்ன டொமைனில் எது சரியானது என்பது குறித்த தெளிவற்ற யோசனை உங்களுக்கு கிடைக்கும் எனவே ஒரு நல்ல ஆரம்ப யூகத்தைப் பெற வேண்டும் அதற்க்கு அது ஒரு தந்திரமாக இருக்கலாம் அது சரியானது மற்றும் ஒரு நல்ல யோசனையைச் சொல்வோம் எனவே நாம் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பையாவது நீங்கள் பெறும்படி நீங்கள் தேர்வு செய்யவும் அது உங்கள் நல்ல ஆரம்பமாகும் m n என்பது சரி என்று நினைக்கிறேன் இப்போது நான் க்ராசான தொகுதியில் மைக்ரோவேவ் வரம்பில் சில பொதுவான எண்களை எடுத்துக் கொண்டால் உங்களுக்கு சிறந்த வெளியீட்டின் பிரிவு அல்லது ரிசீவர்களின் எண்ணிக்கை பொதுவாக 10 முதல் 20 க்கு மேல் இருக்காதவாறு வழங்க முடியும் எனவே m 10 முதல் 20 க்கு மேல் இல்லை அதனால் n என்பது ஸ்கொயர் ஆப் தி நம்பர் ஆப் பிக்சல்கள் m n என்பது நம்பர் ஆப் பிக்சல்கள் எனவே நான் கூட சொன்னால் 25 அளவீடுகள் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்தவை 5 × 5 எனவே நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை சொல்ல அனுமதித்திருந்தால் அது 10 cm x 10 cm ஆக இருக்கிறது நான் 2 cm தகவல்களை மட்டுமே பெறுகிறேன் ஆனால் எனக்கு இன்னும் தெளிவு தேவை எனவே இது வேலை செய்யக்கூடியது ஆனால் போதுமானதாக இல்லை எனவே இது ஒரு சவால்